காட்டப்பட்டுள்ளபடி பூமியின் மேற்பரப்பின் சுயவிவரத்தையும் பூமியின் மேற்பரப்பையும் கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட அட்சரேகையில் ஒரு இருப்பிடத்தைக் கருத்தில் கொள்வோம் இப்போது பூமியின் மையத்திலிருந்து இது போன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தின் வழியாக ஒரு கோட்டை வரையவும் இப்போது இங்கே இந்த கருப்பு கோடு பூமத்திய ரேகை மற்றும் இங்கே இந்த கோணம் அட்சரேகை கோணம் இது போன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட அட்சரேகையில் கிடைமட்ட தட்டையான தட்டு வைப்போம் எனவே இந்த கிடைமட்ட தட்டையான தட்டு ஆர்வத்தின் மையமாக உள்ளது மேலும் இந்த தட்டில் எவ்வளவு இன்சோலேஷன் விழுகிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இது இங்குள்ள இருப்பிட புள்ளியில் உறுதியுடன் வைக்கப்பட்டுள்ளது மேலும் சூரிய ஒளியின் இயல்பான நிகழ்வு என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே சூரிய வடிவவியலில் இருந்து நாம் கண்டுபிடிக்க வேண்டிய மதிப்பீடு இதுதான் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நாம் இங்கு சுட்டிக்காட்டியுள்ள கிடைமட்ட விமானம் எங்களுக்கு கிடைமட்டமாகத் தெரியவில்லை ஆனால் வட்டாரத்தில் நிற்கும் ஒரு நபருக்கு இந்த விமானம் கிடைமட்டமாக இருக்கும் இது அடிவான விமானத்திலும் இருக்கும் எனவே இது வட்டாரத்தில் நிற்கும் ஒரு நபரைப் பொறுத்தவரை கிடைமட்டமாகக் கருதப்படுகிறது அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் அதனுடன் தொடர்புடைய சூரிய வடிவவியலைப் பார்த்து இதை மதிப்பிட முயற்சிப்போம் இந்த ஒருங்கிணைப்பு அச்சு ஒரு அமைப்பு நீங்கள் இப்போது அறிந்திருக்கிறீர்கள் இது ஒரு பழக்கமான உருவம் இது வட்டிக்கான இடம் மற்றும் இது உள்ளூர் மைய ஒருங்கிணைப்பு அமைப்பு இந்த மஞ்சள் விமானம் இது அடிவான விமானம் இந்த அடிவான விமானம் கிடைமட்ட தட்டையான தட்டாகக் கருதப்படலாம் அதில் இப்போது சாதாரணமாக அதன் மீது விழும் அளவை மதிப்பிட வேண்டும் இது அட்சரேகை கோணம் ϕ இது அஜிமுத் கோணம் மற்றும் இது உச்ச கோணம் மற்றும் சூரியனின் மையத்தில் உள்ள இடத்தை இணைக்கும் இந்த கோடு இன்சோலேஷன் கோடு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டாரத்தில் அமைந்துள்ள கிடைமட்ட தட்டையான தட்டில் இன்சோலேஷனைக் கண்டுபிடிப்போம் இப்போது இது போன்ற ஒரு திசையனைக் கவனியுங்கள் இது அந்த இடத்தில் சூரியனில் இருந்து தனிமைப்படுத்தப்படுவதைக் குறிக்கிறது இப்போது அந்த திசையன் ஜெனித் அச்சில் இருந்து θz zenith கோணத்தில் உள்ளது இப்போது இந்த இன்சோலேஷன் திசையன் இந்த அச்சுகள் மற்றும் இந்த தீர்க்கப்பட்ட கூறுகள் அல்லது இது போன்ற ஏதாவது ஒரு கூறு ஆர்த்தோகனல் கூறுகளாக தீர்க்கப்படலாம் ஆகவே உள்ளூர் ஒருங்கிணைப்பு அமைப்பின் தெற்கு அச்சில் எல் எஸ் கூறு என நான் பெயரிடுகிறேன் உள்ளூர் ஒருங்கிணைப்பு அமைப்பின் கிழக்கு அச்சில் உள்ள கூறு இதை நான் எல் என அழைப்பேன் மற்றும் ஜெனித் அச்சில் உள்ள கூறு செங்குத்தாக மேலே LZ என அழைப்பேன் LZ கிடைமட்ட விமானத்திற்கு செங்குத்தாக இயல்பாக இருப்பதைக் கவனியுங்கள் எனவே வட்டாரத்தில் ஒரு கிடைமட்ட விமானம் இருந்தால் LZ மட்டும் கிடைமட்ட தட்டையான தட்டுக்கு இயல்பானது எனவே LZ இன் இந்த மதிப்பு என்ன என்பதைக் கண்டுபிடிப்பது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் இது ஒரு கிடைமட்ட பிளாட் பிளேட் சேகரிப்பாளரின் ஒரு இடத்தில் பயனுள்ள இன்சோலேஷனை வழங்கும் இப்போது L என்பது LSLE மற்றும் LZ இன் திசையன் தொகை என்பதை அறிவோம் எனவே அவை சூரியனில் இருந்து வரும் இன்சோலேஷனை உங்களுக்கு வழங்க திசையன் முறையில் சேர்க்கின்றன இப்போது ஒருங்கிணைப்பு அமைப்பின் அளவுருக்களின் அடிப்படையில் இந்த அளவுகள் ஒவ்வொன்றும் என்ன எனவே இந்த தெற்கு அச்சில் இருக்கும் LS L ஆகும் இது θz ஆக இருந்தால் இது 90 θz ஆக இருக்கும் எனவே இது ப்ரொஜெக்ஷன் சினெஸ் மற்றும் இந்த ப்ராஜெக்ட் கோஸ் ஆகும் எனவே இது இந்த தெற்கு அச்சில் உள்ள இன்சோலேஷன் திசையனின் மதிப்பாக இருக்கும் அதேபோல் கிழக்கு அச்சில் உள்ள இன்சோலேஷன் திசையனின் மதிப்பு L sinθz மற்றும் sinγs இருக்கும் மேலும் இந்த z அச்சு அல்லது ஜெனித் அச்சில் உள்ள இன்சோலேஷனின் கூறு L cosθz தவிர வேறொன்றுமில்லை மேலும் இந்த L cosθz முக்கியமான இன்சோலேஷன் திசையன் ஆகும் அடிவான விமானத்திற்கு இயல்பானது அல்லது வட்டாரத்தில் வைக்கப்பட்டுள்ள கிடைமட்ட தட்டையான தட்டுக்கு இயல்பானது எனவே Lz மட்டுமே கிடைமட்ட தட்டையான தட்டுக்கு சாதாரண நிகழ்வாக இருக்கும் இன்சோலேஷன் ஆகும் LS மற்றும் LE ஆகியவை கிடைமட்ட தட்டையான தட்டில் உள்ளன எனவே அவை கிடைமட்ட தட்டையான தட்டில் எந்தவொரு பயனுள்ள தனிமைப்படுத்தலுக்கும் பங்களிக்காது இப்போது Lcosθz ஐ எவ்வாறு மதிப்பிடுவது θz என்பது உச்ச கோணம் மற்றும் எங்களுக்கு நேரடியாகத் தெரியாது எனவே அட்சரேகை கோணம் போன்ற அறியப்பட்ட அளவுருக்களிலிருந்து θz ஐ மதிப்பிட முயற்சிக்க வேண்டும் அந்த இடத்தின் இடம் நாளின் நேரம் ω மணிநேர கோணம் எங்களுக்குத் தெரியும் இவை நமக்குத் தெரிந்த அளவுருக்கள் மற்றும் அவை அளவிடக்கூடியவை மற்றும் எதை அறியலாம் நாம் இதை வெளிப்படுத்த வேண்டியவர்களின் விதிமுறைகள் இதனால் அளவிடக்கூடிய அளவுருக்களைப் பயன்படுத்தி அளவிடக்கூடிய அளவுருக்களுடன் இந்த LZ ஐப் பெறுகிறோம் ஒருங்கிணைப்பு அமைப்பை இடதுபுறமாக மாற்றுவேன் இந்த எண்ணிக்கையில் நான் பூமியை மையமாகக் கொண்ட ஒருங்கிணைப்பு முறையையும் சேர்த்துக் கொள்கிறேன் ஆகவே மெரிடியனின் கிழக்கு மற்றும் மெரிடியனின் கிழக்கு மற்றும் துருவ அச்சு p ஐ நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் பூமியின் மையத்தை தொலைதூர சூரியனுடன் இணைக்கும் இன்சோலேஷன் கோட்டையும் சேர்த்துள்ளேன் சூரியன் பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதால் ஒருங்கிணைப்பு அமைப்பில் ஒன்றில் இன்சோலேஷன் கோடு இணையாக இருப்பதைக் கருத்தில் கொள்ளலாம் மேலும் இந்த பூமியை மையமாகக் கொண்ட ஒருங்கிணைப்பு அமைப்பில் L இன்சோலேஷன் எவ்வாறு தீர்க்கப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் இது போன்ற ஒரு இன்சோலேஷன் திசையன் L ஐக் கவனியுங்கள் இந்த இன்சோலேஷன் திசையன் மூன்று ஆர்த்தோகனல் கூறுகளாக மெரிடல் அச்சில் அல்லது மெரிடியனின் கிழக்கில் மற்றும் துருவ அச்சில் தீர்க்கப்படலாம் ஆகவே நாம் Lm ஆகவும் மெரிடியன் அச்சின் கிழக்கே மற்றொரு இன்சோலேஷன் திசையனாகவும் தீர்க்கப்படுகின்ற மெரிடியல் அச்சில் இருப்பதாகக் கூறுவோம் அதை Le என்றும் துருவ அச்சில் ஒன்றை Lp என்றும் அழைப்போம் L இன்சோலேஷன் திசையன் என்பது மெரிடியல் அச்சில் Lm திசையன் தொகை மெரிடியன் அச்சின் கிழக்கே Le மற்றும் துருவ அச்சில் Lp இப்போது இந்த ஒருங்கிணைப்பு அமைப்பிலிருந்து இந்த கோணத்தின் Lm L cos δ மற்றும் cosω Lm உடன் இருப்பதை எளிதாகக் குறைக்கலாம் எனவே தெளிவாக நீங்கள் இதை L cosδ என்றும் cosω என்றும் எழுதலாம் மற்றும் மெரிடியன் Le இன் கிழக்கே இதை Lcosδ sinω என்று எழுதலாம் எனவே நீங்கள் அதைப் பெறுவீர்கள் cosδ sinω மற்றும் துருவ அச்சில் உள்ள Lp இந்த கோணத்தின் Lcos ஆக இருக்கும் இந்த கோணம் 90 δ ஐத் தவிர வேறில்லை எனவே துருவ அச்சில் Lsinδ இங்கே தீர்க்கப்பட்ட கூறுகள் δ மற்றும் ω ஆகியவற்றின் அடிப்படையில் உள்ளன δ என்பது சரிவு the என்பது மணிநேர கோணம் δ மற்றும் ω மணிநேர கோணம் அல்லது விலக்கு இரண்டும் ஆண்டின் நாள் மற்றும் நேரத்தை அறிந்து தீர்மானிக்க முடியும் அதை நாம் கணக்கிடலாம் அதை எவ்வாறு கணக்கிடுவது என்பது எங்களுக்குத் தெரியும் பின்னர் Lm Le Lp எளிதாக தீர்மானிக்க முடியும் உள்ளூர் ஒருங்கிணைப்பு அமைப்பில் இந்த இன்சோலேஷன் திசையனையும் நாங்கள் தீர்த்துக் கொண்டோம் மேலும் வட்டாரத்தில் வைக்கப்பட்டுள்ள கிடைமட்ட விமானத்திற்கு ஒரு சாதாரண நிகழ்வில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் உள்ளூர் மையப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைப்பு அமைப்பில் இன்சோலேஷனின் தீர்க்கப்பட்ட கூறுகளுடன் இந்த தீர்க்கப்பட்ட கூறுகளை எவ்வாறு பயன்படுத்துவது உள்ளூர் மைய ஒருங்கிணைப்பு அமைப்பு மற்றும் பூமி மைய ஒருங்கிணைப்பு அமைப்பு வேறுபட்ட தோற்றங்களைக் கொண்டிருப்பதால் எனவே சூரியனில் இருந்து வரும் தூரத்துடன் ஒப்பிடும்போது பூமியின் ஆரம் மிகக் குறைவு என்பதே இங்கு நாம் செய்யக்கூடிய ஒரு அனுமானம் எனவே இன்சோலேஷன் கோடுகள் இணையாக இருப்பதோடு கூடுதலாக அவை ஒன்றிணைக்கப்படலாம் எனவே நாம் அடிவான விமானத்தை பூமியின் இந்த மையத்திற்கு நேராகத் தள்ளி உள்ளூர் மைய ஒருங்கிணைப்பு அமைப்பு மற்றும் பூமியை மையமாகக் கொண்ட ஒருங்கிணைப்பு அமைப்பின் தோற்றங்களை ஒன்றிணைக்கிறோம் பின்னர் பூமியை மையமாகக் கொண்ட ஒருங்கிணைப்பு அமைப்பிலிருந்து பெறப்பட்ட இந்த தீர்க்கப்பட்ட கூறுகளை நாம் தொடர்புபடுத்த முடியும் உள்ளூர் மைய ஒருங்கிணைப்பு அமைப்பின் தீர்க்கப்பட்ட கூறுகளுடன் மற்றும் உறவை உருவாக்குங்கள் இந்த அனுமானம் செல்லுபடியாகும் அதாவது சூரியனின் தூரத்துடன் ஒப்பிடும்போது பூமியின் ஆரம் மிகச் சிறியது மற்றும் பொதுவான தன்மையை இழக்காமல் இந்த ஒருங்கிணைப்பு முறையைத் தள்ளி பூமியின் மையத்தில் ஒன்றிணைக்க முடியும் இரண்டு ஒருங்கிணைப்பு அமைப்புகளையும் ஒன்றிணைப்பதற்கான ஒரு 3D காட்சிப்படுத்தல் தருகிறேன் அவை இரண்டும் ஒரே தோற்றத்தைக் கொண்டுள்ளன எனவே நான் என்ன செய்யப் போகிறேன் இந்த உள்ளூர் மைய ஒருங்கிணைப்பு முறையை எடுத்து பூமியின் மையத்திற்கு கீழே தள்ள முயற்சிக்கவும் அதாவது இந்த தோற்றமும் இந்த தோற்றமும் ஒன்றே முதலில் நான் என்ன செய்வேன் என்றால் நான் அடிவான விமானத்தை சற்று பெரிதாக்குவேன் நான் அதை கீழே தள்ளும்போது அது உலகத்திலிருந்து வெளியேறும் இதனால் அடிவான விமானம் எங்குள்ளது அது எவ்வாறு நோக்குநிலை கொண்டது என்பதை நீங்கள் அடையாளம் காண முடியும் மேலும் நான் செய்வேன் உள்ளூர் மைய அமைப்பின் ஒருங்கிணைப்பு அச்சை இன்னும் சிறிது நேரம் செய்யுங்கள் இதனால் நாம் அதை பூமியின் மையத்திற்கு கீழே தள்ளும்போது இது இன்னும் வெளியேறும் இப்போது நான் அடிவான விமானத்தை பெரிதாக ஆக்கியுள்ளேன் தெற்கு அச்சு அல்லது அடிவான விமானம் மற்றும் அடிவான விமானத்தில் கிழக்கு அச்சு ஆகியவற்றின் நீளத்தை அதிகரித்துள்ளேன் இப்போது நீங்கள் அடிவான விமானத்தை கீழே தள்ளும்போது இந்த முழு அமைப்பையும் பூமியின் மையத்திற்குத் தள்ளுவோம் அதாவது அடிவானத்தின் தோற்றம் பூமியின் மையத்தில் ஒன்றிணைந்து ஒன்றிணைகிறது இன்சோலேஷன் கோடும் ஒன்றாக ஒன்றிணைவதை நீங்கள் காண்பீர்கள் அடிவான விமானத்தில் கிழக்கு கிழக்கு மெரிடியனுக்கு கிழக்கு எனவே கிழக்கு இரு அச்சுகளும் ஒன்றிணைந்தன இது அடிவான விமானத்தின் தெற்கு அச்சு எனவே நீங்கள் சுழற்றினால் அடிவான விமானம் மையத்தின் வழியாக வெட்டப்படுவதைக் காண்பீர்கள் இந்த கோணத்தில் இதை நீங்கள் சிறப்பாகக் காண முடியும் தெற்கு அச்சு கிழக்கு அச்சு இப்படி வருகிறது என்பதைக் காண்க அவை பூமியின் மையத்தில் இந்த கட்டத்தில் அடிவானத்தைக் கொண்டுள்ளன அவை பூமியை மையமாகக் கொண்டவை மற்றும் உள்ளூர் மையப்படுத்தப்பட்ட எல்லைகள் இரண்டும் ஒரே மாதிரியானவை மேலும் இது உச்சநிலை அச்சு தொடர்ந்து ஜெனித் அச்சாக இருந்தது அடிவான விமானத்திற்கு இயல்பானது எனவே கிழக்கு அச்சில் ஒரு நிலை மற்றும் இந்த திசையில் பார்த்தால் இது இப்படி தோன்றும் நாங்கள் கிழக்கு அச்சில் நிற்பதை முன்வைக்கிறோம் எனவே இது ஒரு கோடு போல் தோன்றுகிறது இங்கே மற்றும் இந்த பாணியில் அடிவான விமானத்தை இங்கே காண்கிறீர்கள் இது இன்சோலேஷன் கோடு உங்களிடம் உச்சநிலை அச்சு உள்ளது துருவ அச்சு சரியாக உள்ளது மெரிடியன் மெரிடனல் அச்சு இந்த வரியுடன் உள்ளது அடிவானத்தின் கிழக்கு மற்றும் மெரிடனல் அச்சின் கிழக்கு ஆகியவை இங்கே ஒரு புள்ளியாகத் தோன்றும் இது உண்மையில் திரையில் இருந்து வெளியே வருகிறது 2 டி கிராபிக்ஸ் மீண்டும் வருகிறோம் இங்கே நிற்பதைப் பார்ப்போம் இந்த திசையில் பார்ப்போம் எனவே நீங்கள் இந்த திசையில் பார்க்கும்போது காட்சிப்படுத்தலை 3D இல் பார்த்தோம் அதை 2D இல் பிடிக்க முயற்சிப்போம் இந்த செங்குத்து அச்சு p துருவ அச்சை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள் பின்னர் இந்த திசையில் இருந்து பார்ப்பீர்கள் பூமத்திய ரேகை விமானம் மற்றும் அடிவான விமானம் குறுக்கே வெட்டப்படுவதால் பூமத்திய ரேகை விமானம் குறுக்கே வெட்டப்படும் மேலும் இரு ஒருங்கிணைப்பு அமைப்பின் தோற்றத்தையும் ஒரே மாதிரியாக ஆக்கியுள்ளதால் அதன் மூலமாக வெட்டுக்களைக் கண்டோம் அடிவானத்தின் வழியாக வெட்டும் அடிவான விமானம் போல இருக்கும் இந்த பார்வை திசையிலிருந்தும் இந்த பார்வை திசையிலிருந்தும் இந்த வரியை மெரிடனல் அச்சில் பார்ப்போம் அது இங்கே தோன்றும் இந்த வழியில் அடிவான விமானம் மற்றும் பூமத்திய ரேகை விமானம் இரண்டு ஒருங்கிணைப்பு அமைப்புகளுடன் உள்ளூர் மற்றும் பூமத்திய ரேகை ஒருங்கிணைப்பு அமைப்புகள் ஒன்றிணைக்கப்பட்டால் இந்த இரண்டு ஒருங்கிணைந்த ஒருங்கிணைப்பு அமைப்புகளும் இந்த பாணியில் உள்ளன மற்றும் பூமி மைய ஒருங்கிணைப்பு அமைப்பில் இன்சோலேஷன்கள் போன்ற மாறிகள் உள்ளன உள்ளூர் மைய ஒருங்கிணைப்பு அமைப்புகள் இந்த கோணத்தால் தொடர்புபடுத்தப்படலாம் ϕ அதையே நாங்கள் இப்போது செய்ய முன்மொழிந்தோம் இதனால் நாம் தனிமைப்படுத்தலின் உறவை கொண்டு வருகிறோம் இது அட்சரேகை மணிநேர கோணம் மற்றும் சரிவு கோணம் இன்சோலேஷன் திசையன் L உள்ளூர் மைய ஒருங்கிணைப்பு அமைப்பின் மூன்று ஆர்த்தோகனல் ஆயங்களில் தீர்க்கப்படுவதைக் கண்டோம் L தெற்கு அச்சில் LS கிழக்கு அச்சில் L மற்றும் ஜெனிட் அச்சில் LZ என தீர்க்கப்பட்டிருப்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம் மேலும் இந்த இன்சோலேஷன் திசையனை ஜெனித் அச்சுடன் சேர்த்து கண்டுபிடிப்பது ஆர்வமாக உள்ளது இது Lcosθz ஜெனித் கோணம் பூமியை மையமாகக் கொண்ட ஒருங்கிணைப்பு அமைப்பின் மூன்று ஆர்த்தோகனல் அச்சில் இன்சோலேஷன் திசையன் தீர்க்கப்படுவதையும் நாங்கள் கண்டோம் பின்னர் Lm மெரிடியல் அச்சில் மெரிடியன் அச்சின் கிழக்கே Le மற்றும் Lp இந்த பாணியில் கொடுக்கப்பட்ட துருவ அச்சில் உள்ளது δ சரிவு மற்றும் ω இன் செயல்பாடு இப்போது இரண்டு செட் சமன்பாட்டையும் கீழே வைக்கிறேன் எனவே உள்ளூர் மைய ஒருங்கிணைப்பு அமைப்பிலிருந்து L இன்சொலேஷன் உள்ளது இது LS LE மற்றும் LZ ஆகியவற்றின் திசையன் தொகை மற்றும் பூமியை மையமாகக் கொண்ட ஒருங்கிணைப்பு அமைப்பிலிருந்து L ஒரு திசையன் தொகையாக Lm Le மற்றும் Lp L துருவமுனைப்பு கிழக்கு அச்சில் இரு கிழக்குகளும் இரு ஒருங்கிணைப்பு அமைப்புகளிலிருந்தும் மெரிடியனுக்கு கிழக்கேயும் அடிவான விமானத்தில் கிழக்கிலும் நின்றால் அச்சு சுயவிவரங்கள் இப்படி இருப்பதைக் காண்பீர்கள் பின்னர் நாங்கள் அடிவான விமானம் பூஜ்ஜிய அடிவானத்தையும் பூமத்திய ரேகை அடிவானத்தையும் இந்த பாணியில் இணைத்துள்ளன பூமத்திய ரேகை விமானம் அல்லது பூமியை மையமாகக் கொண்ட ஒருங்கிணைப்பு அமைப்பு அளவுருக்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் இப்போது உச்ச அச்சில் உள்ள தனிமைப்படுத்தலைக் குறிக்கலாம் அல்லது பெறலாம் இப்போது இங்குள்ள உருவத்தைப் பார்க்கும்போது Lz என்பது அடிவான விமானத்திற்கு ஆர்த்தோகனலாக இருக்கும் உச்சநிலை அச்சில் உள்ளது மற்றும் Lz ஐ பூமியை மையமாகக் கொண்ட ஒருங்கிணைப்பு அமைப்பில் Lm ஆகவும் பூமியை மையமாகக் கொண்ட ஒருங்கிணைப்பு அமைப்பு துருவ அச்சில் Lp ஆகவும் தீர்க்க முடியும் எனவே Lm மற்றும் Lp எர்த் சென்ட்ரிக் ஒருங்கிணைப்பு அமைப்பு திசையன்கள் உருவாக்கி Lz ஜெனித் அச்சு திசையன் கொடுக்க முடியும் இது நமக்கு வேண்டும் எனவே Lz Lm cosϕ என்று சொல்லலாம் இங்கே ϕ அட்சரேகை கோணம் மற்றும் Lp sinϕ எனவே திசையன் தொகை அல்லது Lm cosϕ மற்றும் Lp sinϕ ஆகியவை Lz ஐ ஏற்படுத்தும் இப்போது அந்தந்த ஒவ்வொரு ஒருங்கிணைப்பு அமைப்பிலும் Lz என்றால் என்ன Lm மற்றும் Lp என்றால் என்ன என்று எழுதி வைத்துள்ளோம் அதனால் எல் கோசஸைக் கண்டுபிடிப்பதற்கு மாற்றாக இது ஜெனித் கோணம் L cosδ cosωz ஆகும் இது இங்கே நாம் cosϕ plus Lp மாற்றாக அமைந்துள்ளது இது L sinδ மாக இருக்கிறது எனவே இதுதான் வெளிவரும் உறவு எனவே கோனிஸ் என்பது உச்ச கோணத்தின் காஸ் ஆகும் இது சரிவு ϕ மணிநேர கோணம் பூமியை மையமாகக் கொண்ட ஒருங்கிணைப்பு அமைப்பு தொடர்பான அளவுருக்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் மட்டுமே வெளிப்படுத்த முடியும் சுருக்கமாக பூமியின் மேற்பரப்பின் ஒரு பகுதியைக் கவனியுங்கள் மேற்பரப்பில் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி ஒரு இருப்பிட புள்ளி உள்ளது அந்த வட்டார புள்ளியில் நான் ஒரு கிடைமட்ட பிளாட் பிளேட் சேகரிப்பாளரை வைக்கிறேன் எங்கள் ஆர்வம் எவ்வளவு செங்குத்தாக அதன் மீது விழுகிறது என்பதைக் கூறுவது அந்த மேற்பரப்பில் இயல்பானது எனவே z அச்சில் இந்த தட்டையான தட்டு சேகரிப்பாளரின் மீது விழும் Lz இன் அளவு என்ன என்றும் இந்த சமன்பாட்டிலிருந்து நாம் பார்த்த Lz L cosθz தவிர வேறொன்றுமில்லை என்றும் கேட்பது எங்கள் ஆர்வம் அங்கு θz என்பது உச்ச கோணம் ஆனால் நமக்கு உச்ச கோணம் தெரியாது பூமியின் மையக் கோடுகளில் வீழ்ச்சி மணிநேர கோண அட்சரேகை போன்ற பிற அளவுருக்களை நாம் அறிவோம் எனவே இப்போது Lz ஐ L sinδ sinϕ cosδ cosϕ cosω என்று எழுதலாம் என்பது தெரியும் எனவே இது அட்சரேகையில் அமைந்துள்ள ஒரு இடத்தில் வைக்கப்பட்டுள்ள கிடைமட்ட தட்டையான தட்டில் விழும் இன்சோலேஷன் ஆகும் இந்த அளவுருக்கள் அனைத்தும் நாளின் நேரம் ஆண்டின் நேரம் மற்றும் அட்சரேகை ஆகியவற்றை அறிந்து கொள்ளக்கூடியவை இப்போது இந்த எல் kW m2 இல் கூடுதல் நிலப்பரப்பு இன்சோலேஷன் என்று அழைக்கப்படுகிறது இது அடிப்படையில் பூமியின் வெளிப்புற வளிமண்டலத்தில் பூமியின் வெளிப்புறத்தில் உள்ள வளிமண்டலமாகும் நீங்கள் ஒரு மீட்டரை ஒரு மீட்டர் சதுர தகடு மூலம் வைத்தால் அதன் மீது விழும் அளவு இந்த L ஆகும் இது சூரியனுக்கு மிக அருகில் உள்ளது நிலையான 1 37kW m2 எவ்வாறாயினும் சூரிய நேர மாறியிலிருந்து இது மாறுபடும் ஆண்டின் நேரத்தைப் பொறுத்து விரைவில் அதைப் பற்றி விவாதிப்போம் ஆனால் இது பூமியின் வளிமண்டலத்திற்கு வெளியே உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்